வணக்கம் இன்று நாம் ஸ்டேட் வேரியபில் அனாலிசிஸ் குறித்து விவாதங்களை துவக்குவோம் குறிப்பாக இந்த அமர்வில் அமைப்பின் க்ராபிக்கல் மாதிரியை பற்றி விவாதிக்க உள்ளோம் ஆகவே கன்ட்ரோல் சிஸ்டம்களில் பயன்படும் பல்வேறு க்ராபிக்கல் மாதிரிகளை புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம் ஆகவே க்ராபிக்கல் மாதிரி என்பது அடிப்படையில் ஒரு அமைப்பின் சித்திர பிரதிநிதித்துவமே ஆகும் பொதுவாக விளக்க காட்சிக்காக ஒரு நேரியல் அமைப்பை மட்டுமே நாம் எடுத்துக் கொள்கிறோம் உதாரணமாக ஸ்லைடில் கொடுக்கப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்தால் அது ஒரு உள்ளீடு ஒரு வெளியீடு கொண்டதும் மற்றும் அவற்றுக்கிடையில் அமைப்பின் கணித பிரதிநிதித்துவம் கொண்டதான க்ராபிக்கல் பிரதிநிதித்துவம் ஆக இருக்கிறது ஆகவே பொதுவாக நாம் இரு வேறு வகைப்பட்ட க்ராபிக்கல் மாதிரிகளை பயன்படுத்துகிறோம் ஒன்று தொகுதி வரைபடம் மற்றொன்று சிக்னல் ஓட்ட வரைபடம் ஆகும் எனவே இப்பொழுது தொகுதி வரைபடம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம் தொகுதி வரைபடம் என்பது ஒட்டுமொத்த வரைபடம் ஆனது கணினியின் கணித மாதிரியைக் கடைப்பிடிக்கும் வகையில் சில அடிப்படை கணித செயல்பாடுகளைக் குறிக்கும் சின்னங்களின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது ஆகும் இந்த குறிப்பிட்ட தொகுதி வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் U என்பது ஒரு உள்ளீடு மற்றும் Y என்பது ஒரு வெளியீடு ஆகும் மேலும் நீங்கள் உள்ளே தொகுதிகளின் தொகுப்புகளை கொண்டுள்ளீர்கள் அவற்றை கணித வடிவில் பிரதிநிதித்துவப் படுத்தினால் ஒரு முழுமையான அமைப்பின் மாதிரியை நீங்கள் பெறலாம் எனவே தொகுதி வரைபடத்தில் இவை சிக்னல்கள் அல்லது செயலாக்க தொகுதிகளாக இருந்தாலும் பல்வேறு அளவுகளின் லேப்ளேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் தொகுதி வரைபடத்தில் அமைப்புகள் மாதிரியைக் குறிக்க லாப்லேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினோம் தொகுதி வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் செயல்பாடுகள் கூட்டுத் தொகையாக இருக்கலாம் அல்லது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் மூலம் வரும் ஆதாயமாக ஆதாயமாகவோ அல்லது பெருக்குத் தொகையாகவோ இருக்கலாம் உதாரணமாக சொன்னால் இந்த விஷயத்தில் இந்தச் சின்னத்தை கூட்டுத்தொகைகாக கொண்டால் பல்வேறு சின்னங்களின் கூட்டுத் தொகையாக இது உள்ளது எனவே இங்கே நீங்கள் U என்பதை ஒரு கூட்டல் சிக்னல் ஆகவும் Z என்பதை எதிர்மறையாகவும் கொண்டுள்ளீர்கள் எனவே U Z என்பது நீங்கள் V ஆகப் பார்க்கும் வெளியீடாகும் பின்னர் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் கணித பிரதிநிதித்துவமாக G உங்களிடம் இருக்கும் பின்னர் உங்களிடம் இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதி வரைபடத்தில் வெவ்வேறு கூறுகளைக் காண்பீர்கள் மேலும் தொகுதி வரைபடத்தில் ஒவ்வொன்றாக நாம் காணும் வெவ்வேறு கூறுகளைப் பற்றி விவாதிப்போம் முதலில் சம்மர் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் சம்மர் என்பது வெறியபிள்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் என்பதாகும் எனவே நீங்கள் வெறியபிள்களைச் கூட்டவோ அல்லது கழிக்கவோ விரும்பினால அதை ஒரு சம்மர்ராக குறிப்பிடலாம் அல்லது அதை கூட்டுச் சந்தி என்றும் அழைக்கலாம் எனவே இந்த படத்தை நீங்கள் கண்டால் உங்களிடம் உள்ள ஒரு கூட்டும் தொகுதியை க் காண்பீர்கள் அங்கு பல உள்ளீடுகள் உங்களிடம் வருகின்றன மற்றும் உங்களிடம் ஒரு தனித்துவமான வெளியீடு Y உள்ளது சம்மர் என்பது ஒரு வட்டத்தால் குறிக்கப்படுகிறது இந்த படத்தை நீங்கள் கண்டால் அது ஒரு வட்டம் மற்றும் அதை நோக்கி இயக்கப்பட்ட அம்புகளின் எண்ணிக்கையால் குறிக்கப்படுகிறது அவை சம்மர்ருக்கான உள்ளீடு மற்றும் ஒரு ஒற்றை அம்பு தவிர வேறொன்றுமில்லை இது சம்மர்ரின் வெளியீட்டைத் தவிர வேறில்லை எனவே இங்கே உள்ளீடுகள் X X X மற்றும் ஒவ்வொரு அம்புகளிலும் இந்த கூட்டல் அல்லது கழித்தல் அடையாளம் வழங்கப்படுவதைக் காண்பீர்கள் இது நீங்கள் கூட்டல் செய்ய விரும்புகிறீர்களா அல்லது கழிக்க விரும்புகிறீர்களா என்பதைக் குறிக்கும் சிக்னல் ஆகும் இந்த நீங்கள் இந்த படத்தைப் பார்த்தால் உங்களிடம் இரண்டு உள்ளீடுகள் ஒரு கூட்டுத்தொகையாகவும் ஒன்று கழிப்பதாகவும் உள்ளன ஆகவே வட்டத்தை விட்டு வெளியேறும் ஒரு அம்புக்குறி எனப்படும் வெளியீட்டு வெறியபிள்யானது உள்வரும் வெறியபிள்யின் மொத்த தொகை வரையறுக்கப்படுகிறது எனவே சம்மர் என்பது அடிப்படையில் வெறியபிள்களை கூட்டுவதற்கோ அல்லது கழிப்பதற்கோ பயன்படுத்தப்படுகிறது இப்போது ஆதாயத் தொகுதி பற்றி பேசலாம் ஒரு ஒற்றை வெறியபிள்யது ஒரு வெறியபிள்லியால் பெருக்கப்படுவது ஆதாயத் தொகுதியால் குறிக்கப்படுகிறது ஆதாயத்தின் மதிப்புக்கு எந்த தடையும் இல்லை எனவே இது நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் அல்லது இது மற்ற வெறியபிள்லிகளின் இயற்கணித செயல்பாடாகவும் அல்லது கணினி அளவுருக்களாகவும் இருக்கலாம் எனவே இந்த தொகுதியை நீங்கள் கண்டால் A என்பது ஆதாயத் தொகுதி எனவே இந்த விஷயத்தில் ஆகும் நீங்கள் A 5 என்ற மதிப்பை எடுத்துக் கொண்டால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இயற்கணித செயல்பாடாக தொகுதியைக் குறிக்கலாம் இந்த விஷயத்தில் இந்த ஆதாயத்தை K M ஆக பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் K மற்றும் M என்பன இரண்டு வெவ்வேறு வெறியபிள் K மற்றும் M என்பனவற்றை இரண்டு வெவ்வேறு வெறியபிள் எனவே நீங்கள் K மற்றும் M இன் வெறியபிள்கள் வைத்தால் இந்தத் தொகுதியிலிருந்து நீங்கள் பெறும் மொத்த ஆதாயத்தைப் பெறுவீர்கள் எனவே அடிப்படையில் ஆதாய தொகுதி என்பது சிக்னல் உள்ளீட்டைப் பெருக்கும் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு பற்றி பேசலாம் இந்த ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டுக் கருத்து லாப்லேஸ் உருமாற்றம் பற்றி நாம் விவாதித்தபோது ஏற்கனவே விவாதித்தோம் எனவே அந்த நேரத்தில் நாம் விவாதித்ததை மீண்டும் பார்ப்போம் எனவே ஆரம்ப சேமிக்கப்பட்ட ஆற்றல் இல்லாத ஒரு நிலையான நேரியல் அமைப்புக்கு மாற்றப்பட்ட வெளியீடான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு இதில் H அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு மற்றும் U என்பது லேப்ளேஸ் களத்தில் குறிப்பிடப்படும் உருமாறும் உள்ளீடு ஆகும் இப்போது பெரிய அமைப்பின் பகுதிகளைக் கையாளும் போது துணை அமைப்பு லேப்ளேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் எனவே என்பது லாப்லேஸ் உருமாறும் துணை அமைப்பு ஆகும் இது அடிப்படையில் ஒரு பெரிய அமைப்பின் பகுதியாகும் மற்றும் அந்த துணை அமைப்பிற்கான உள்ளீடாகும் அந்த விஷயத்தில் இடைநிலை வெளியீடு ஆகும் இப்போது நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் தொகுதிக்கான உள்ளீடாக இருப்பதால் இந்த சமன்பாட்டை தொகுதி வரைபட வடிவில் குறிப்பீர்கள் என்பது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு மற்றும் என்பது வெளியீடு எனவே இப்போது நம்மிடம் முதல் வரிசை அமைப்பு இருந்தால் அந்த சூழ்நிலையில் முதல் வரிசை முறையை லாப்லேஸ் உருமாற்றத்தால் குறிப்பிடலாம் எனவே முதல் வரிசை அமைப்புக்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என மாறும் இது ஒரு வழக்கமான முதல் வரிசை முறைமைக்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக இருக்கும் மேலும் அதை தொகுதி வரைபட வடிவில் குறிப்பிடும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் என்பதை தொகுதிக்கு உள்ளீடாக வழங்குவீர்கள் தொகுதியில் நீங்கள் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை ஆகவும் ஐ வெளியீடாகும் வைப்பீர்கள் இப்போது ஒருங்கிணைப்பாளர் தொகுதி பற்றி பேசலாம் எனவே லாப்லேஸ் உருமாற்றம் பற்றி நாம் விவாதிக்கும்போது தொடர்புடைய ஒருங்கிணைப்பு பற்றி நாம் விவாதித்ததை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இந்த பகுப்பாய்வில் அந்த விவாதத்தைப் பயன்படுத்தினோம் அங்கு ஒருங்கிணைப்பாளர் தொகுதியின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அந்த விஷயத்தில் நீங்கள் x ஐ உள்ளீடாகவும் y ஐ வெளியீடாகவும் கருதினால் உள்ளீட்டு செயல்பாடு x இன் ஒருங்கிணைப்பைக் கண்டறிய ஒரு போலி வெறியபிள் ஆகும் இப்போது y ஐ 0 க்கு சமமாகக் கருதினால் ஆரம்பத்தில் இந்த அமைப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை எனவே நீங்கள் நேரடியாக என்று எழுதலாம் இப்போது நீங்கள் லாப்லேஸாக மாற்றினால் முந்தைய விரிவுரைகளில் ஒருங்கிணைந்த சொல்லிற்கு லாப்லேஸ் உருமாற்றம் பற்றி விவாதிக்கும்போது இதுதான் நாம் விவாதித்தோம் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்கப்படும் போது நாம் என எழுதலாம் அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒருங்கிணைப்பாளரின் விஷயத்தில் இப்போது நீங்கள் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் தொகுதி வரைபடத்தை வரைய நீங்கள் தொகுதிக்கு ஒரு உள்ளீடாக ஐ எழுதலாம் தொகுதிக்குள் ஒருங்கிணைப்பாளர் இருப்பதால் ஒருங்கிணைப்பாளரின் லாப்லேஸ் உருமாற்றத்தை அல்லது ஒருங்கிணைப்பாளருடன் தொடர்புடைய ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்பதை என நீங்கள் சொல்லலாம் இப்போது தொடர் சேர்க்கைகளில் இருக்கும் தொகுதிகள் உள்ளன இப்போது தொகுதிகள் தொடர் இணைப்பில் உள்ளன என்று நீங்கள் கூறும்போது தொகுதிகள் ஒரு தொகுதியின் வெளியீடு மற்ற தொகுதிக்கு ஒரு உள்ளீடாகச் செல்லும் என்று அர்த்தம் பின்னர் இந்த இரண்டு தொகுதிகள் தொடரில் இருப்பதைக் காணலாம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு எனக் கொண்ட தொகுதிக்கான உள்ளீடு என்பதை நீங்கள் படத்தில் காணலாம் எனவே இந்த தொகுதிக்கு இடைநிலை வெளியீடு ஆகும் இந்த வெளியீடு நேரடியாக என்ற மற்றொரு தொகுதிக்கு உள்ளீடாக செல்கிறது பின்னர் இறுதியாக நீங்கள் ஐ பெறுவீர்கள் எனவே மற்றும் எனவே நீங்கள் இந்த 2 சமன்பாடுகளைப் பயன்படுத்தி எளிமைப்படுத்தினால் என்பதைக் காணலாம் 2 தொகுதிகள் தொடரில் இருக்கும்போது நீங்கள் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு தொகுதி மூலம் குறிப்பிடலாம் பின்னர் அந்த தொகுதி ஆக இருக்கும் எனவே தொடர் சேர்க்கையின் போது நீங்கள் ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளை பெருக்கி அமைப்பின் இறுதி ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைப் பெறலாம் இப்போது தொகுதிகள் இணையான இணைப்பில் இருந்தால் பொதுவான உள்ளீட்டைக் கொண்டிருந்தும் வெளியீடுகள் ஒரு கூட்டுச் சதியால் இணைக்கப்பட்டிருந்தால் இரண்டு அமைப்புகள் இணையாக இருப்பதாகக் கூறப்படுகிறது எனவே இந்த படத்தை நீங்கள் இங்கே பார்த்தால் மற்றும் என்பவை இரண்டு துணை அமைப்புகள் இந்த இரண்டு துணை அமைப்புகளின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகள் மற்றும் மற்றும் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் என்ற அதே உள்ளீடு வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் என்ற வெளியீட்டைப் பெறுவீர்கள் அவ்வாறான நிலையில் நீங்கள் என்பது என்ற கூட்டுத்தொகை ஆகும்

இப்போது ஃபீட் பேக் அமைப்பின் தொகுதி வரைபடத்தைப் பற்றி பேசலாம் எனவே இது அடிப்படையில் ஒரு ஃபீட் பேக் லூப்த்தைக் கொண்ட அமைப்பின் தொகுதி வரைபடமாகும் எனவே உள்ளீடு மற்றும் ஃபீட் பேக் லூப்த்தின் வெளியீடு ஆகும் எனவே நீங்கள் எனக் காணலாம் இது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு க்குச் சென்று வெளியீட்டை எனப் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் அமைப்பிற்கு ஒரு ஃபீட் பேக் லூப்ும் உள்ளது இந்த குறிப்பிட்ட தொகுதி வரைபடத்தில் நம்மிடம் உள்ள பல்வேறு கூறுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே அமைப்பின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கான லேப்ளேஸ் மாற்றம் மற்றும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு இது முன்னோக்கி ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என அழைக்கப்படுகிறது எனவே முன்னோக்கி ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என அழைக்கப்படுகிறது விஷயத்தில் இது ஃபீட் பேக் லூப்த்திற்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் உங்களிடம் இருக்கும் எனவே இந்த ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஃபீட் பேக் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இணைக்கும்போது திறந்த லூப் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு எனப்படும் மற்றொரு சொல்லைப் பெறுவீர்கள் எனவே இந்த மூன்றும் மிக முக்கியமான ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளாகும் அவை ஃபீட் பேக் அமைப்பைக் குறிக்க நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இப்போது ஃபீட் பேக் அமைப்பின் முன்மாதிரி மற்றும் ஃபீட் பேக் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட முழுமையான கிளோஸ்ட் லூப் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே கிளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லலாம் கிளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு மொத்த வெளியீடு T என வழங்கப்படும் எனவே நீங்கள் T Y U என எழுதலாம் எனவே இந்த மூன்று சமன்பாடுகளும் நம்மிடம் உள்ளன இப்போது இந்த மூன்று சமன்பாடுகளின் உதவியுடன் V மற்றும் Z ஆகியவற்றை அகற்றுவோம் எனவே நாம் அகற்றும்போது நமக்கு மதிப்பு கிடைக்கும் அதை மறு சீரமைத்தால் கிடைக்கும் கிளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்பது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பார்த்த படம் எனவே நீங்கள் முழுமையான அமைப்பை எடுத்து அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டால் இந்த ட்ரான்ஸ்பர் செயல்பாடு T ஆக மாறும் இந்த அமைப்பை ஃபீட் பேக் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை என்ற எளிய தொகுதியை கொண்டதாக நீங்கள் சமானமாக குறிப்பிடலாம் மற்றும் U உள்ளீடாகவும் Y வெளியீட்டாகவும் இருக்கும் இப்போது இங்கே இந்த விஷயத்தில் முந்தைய படத்தில் கூட்டுச் சந்திக்கு எதிர்மறையான ஃபீட் பேக் சிக்னல் இருக்கும் என்பதை நாம் காணலாம் என்று நாம் கூறுகிறோம் எனவே இங்கே நாம் ஃபீட் பேக் சிக்னல் ஆக எதிர்மறையைச் சேர்த்துள்ளோம் முழுமையான ஃபீட் பேக் அமைப்பின் லாப்லேஸ் உருமாற்றத்தைக் கண்டறிய இப்போது அமைப்பின் மற்றொரு க்ராபிக்கல் குறிப்பீடான சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பற்றி பேசலாம் எனவே சிக்னல் ஓட்ட வரைபடம் அமைப்புக் குறியீட்டின் ஒரு மாற்று ஆகும் நேரியல் அமைப்புக்காக நாங்கள் விவாதித்த தொகுதிகள் சிக்னல்கள் மற்றும் கூட்டு சந்திகளை கொண்ட தொகுதி வரைபடத்தைப் போலல்லாமல் சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பொறுத்தவரையில் நேரியல் அமைப்புக்கு அமைப்பைக் குறிக்கும் கிளைகளையும் சிக்னல்களைக் குறிக்கும் முனைகளையும் மட்டுமே பார்ப்போம் எனவே நீங்கள் சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் பார்த்தால் கிளையை நீங்கள் கண்டால் என்பது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் மற்றும் முனை ஒரு வட்டத்தால் குறிக்கப்படுகிறது அங்கு என்பது சிக்னல்யாகும் இது உள்ளீடு வெளியீடு அல்லது அமைப்பின் இடைநிலை சிக்னல் இப்போது வரிக்கு அருகில் நாம் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எழுதுகிறோம் எனவே இது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு மற்றும் சிக்னல் ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட முனைக்கு அருகில் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எழுதுகிறோம் இப்போது நீங்கள் கீழே காணும் படமானது அமைப்புகள் மற்றும் சிக்னல்களின் ஒன்றோடொன்று இணைப்பைக் குறிக்கும் இப்போது இங்கே ஒவ்வொரு சிக்னல்யும் அதை நோக்கி ஓடும் சிக்னல்களின் கூட்டுத்தொகையாகும் எனவே இந்த படத்தை பார்த்து மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் அது ஆகும் இப்போது சிக்னல்களின் மதிப்பு எனவே இந்த சிக்னல் ஓட்ட வரைபட குணமானது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை மிக எளிதாக கண்டுபிடிக்க உதவும் இப்போது ஒரு அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிப்பதற்கு முன் சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பயன்படுத்தி அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறிய சில சொற்களைப் புரிந்துகொள்வோம் முதலாவது லூப் ஆதாயம் எனவே லூப் ஆதாயம் என்பது ஒரு முனையிலிருந்து தொடங்கி அதே முனையில் முடிவடைவது ஆகவும் வேறு எந்த முனை வழியாகவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் செல்லாததாகவும் சிக்னல் ஓட்ட திசையை பின்பற்றுவதாகவும் பயணிக்கும் பாதையால் உருவாக்கப்பட்ட கிளை ஆதாயங்களின் பெருக்கு தொகையாகும் எனவே அதன் பொருளாவது லூப்களைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்டால் லூப்கள் இருக்கும் இந்த பாணியில் நீங்கள் பயணிக்கும்போது முதல் லூப் காண்பீர்கள் இது ஒரு லூப் ஆகும் அங்கு நீங்கள் ஒரே முனையிலிருந்து தொடங்கி ஒன்றுக்கு மேற்பட்ட முறை முனைகளின் தடம் அறியாமல் மீண்டும் அதே முனைக்கு வருகிறீர்கள் எனவே இந்த லூப் ன் ஆதாயம் ஆக இருக்கும் இதேபோல் மற்ற லூப்களையும் நாம் காணலாம் இந்த லூப் ம் அத்தகைய ஒரு லூப் ஆகும் எனவே இது ஆக மாறும் மற்றொரு லூப் ம் இதுவாக இருக்கலாம் எனவே இது ஆக மாறும் இதேபோல் இந்த பகுதியைப் பயன்படுத்தி நீங்கள் தடம் அறியக்கூடிய மற்றொரு லூப் ம் உள்ளது எனவே இது ஆக மாறும் எனவே இந்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் நம்மிடம் நான்கு சுயாதீன லூப்கள் உள்ளன இப்போது பார்வேர்ட் பாதை ஆதாயத்தைப் பற்றி பேசலாம் எனவே பார்வேர்ட் பாதை ஆதாயம் என்றால் என்ன பார்வேர்ட்பாதை ஆதாயம் என்பது சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் உள்ளீட்டு முனையிலிருந்து வெளியீட்டு முனைக்கு பாதையை கடந்து செல்வதன் மூலம் காணப்படும் ஆதாயத்தின் பெருக்குத் தொகை ஆகும் அது சிக்னல் ஓட்டத்தின் திசையில் உள்ளது எனவே இந்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பார்த்தால் குறிப்பிட்ட சிக்னல் ஓட்ட வரைபடத்திற்கு 2 பார்வேர்ட்பாதை ஆதாயங்கள் உள்ளன முன்னோக்கி செல்லும் பாதைகள் என்ன அத்தகைய ஒரு பாதை உள்ளீட்டை வெளியீட வெளியீட்டோடு இணைக்கும் நேரடி பாதையாகும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அந்த குறிப்பிட்ட பார்வேர்ட்பாதையின் ஆதாயம் ஆகும் எனவே இது ஒரு நேரான பாதை வேறு பாதை என்னவாக இருக்கும் மற்ற பாதை வழியாக செல்லும் பாதையாக இருக்கலாம் எனவே என்ற மற்றொரு பார்வேர்ட்பாதை ஆதாயத்தைப் பெறுவீர்கள் எனவே இந்த படத்தில் நாம் காணும் சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பொறுத்து இரண்டு பார்வேர்ட்பாதை ஆதாயங்களைப் பெறுவீர்கள்

அடுத்தது தொடாத லூப்களை கண்டுபிடிப்பது ஆகும் எனவே தொடாத லூப்கள் பொதுவான எந்த முனையும் இல்லாத லூப்கள் எனவே முந்தைய விஷயத்தை நீங்கள் பார்த்தால் 4 லூப்களை கண்டறிந்தோம் அவற்றில் இருந்து சாய்வு என்பது மற்ற 3 லூப்களில் எது ஒன்றிலும் இணைக்கப்படாத லூப் மாகும் பின்பு முதல் லூப் ஆன மற்ற 3 லூப்களைத் தொடவில்லை என்று எழுதலாம் எனவே அந்த மற்ற 3 லூப்கள் லூப் லூப் அல்லது லூப் எனவே இந்த லூப் கலவையானது தொடாத லூப் ஆதாயங்களாக இருக்கும் தொடாத லூப்களை நீங்கள் அடையாளம் காணும்போது ஒரு நேரத்தில் இரண்டு அல்லது ஒரு நேரத்தில் மூன்று அல்லது நான்கு என எடுக்கப்பட்ட தொடாத லூப்களிலிருந்து தொடாத லூப் ஆதாயங்களை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் எனவே இந்த குறிப்பிட்ட படத்தில் லூப் ஆதாயத்தின் பெருக்குத் தொகை மற்றும் லூப் ஆதாயம் என்பது ஒரு நேரத்தில் இரண்டு எடுக்கப்பட்ட தொடாத லூப் ஆதாயமாகும் இதேபோல் மற்றவைகளுக்கும் நீங்கள் எழுதலாம் எனவே முதலில் இந்த லூப் கருத்தில் கொண்டு தொடாத லூப் ஆதாயத்தை எடுத்துக்கொள்வோம் பின்பு இந்த லூப் எடுத்துக்கொள்வோம் மற்ற லூப் மூன்றாவது உள்ள லூப் எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் 3 செட் தொடாத லூப் ஆதாயங்களைக் கொண்டிருப்பீர்கள் அங்கு நீங்கள் ஒரு நேரத்தில் இரண்டு எடுப்பீர்கள் இப்போது லூப் ஆதாயங்களின் பெருக்குத் தொகை நீங்கள் இந்த லூப்த்தையும் இந்த லூப்த்தையும் எடுத்துக் கொண்டால் இது தொடாத லூப் ஆதாயங்களாக கருத முடியாது ஏனெனில் முனைகள் பொதுவானவை எனவே தொடாத லூப் ஆதாயத்திற்கான பொதுவான முனைகள் இல்லாத லூப்கள் அற்ற முனைகளை மட்டுமே நாம் கவனத்தில் கொள்வோம் இப்போது தொடாத லூப் ஆதாயங்கள் இல்லை என்பதையும் நாம் அடையாளம் காணலாம் அங்கு நாம் ஒரே நேரத்தில் மூன்று லூப்களை எடுக்க முடியும் ஏனென்றால் பொதுவான முனைகள் இல்லாத மூன்று தொடாத லூப்களைக் கண்டுபிடிக்க முடியாது எனவே நம்மிடம் இரண்டு செட் மட்டுமே இருக்கும் இரண்டு தொடாத லூப் ஆதாயங்கள் என்றால் ஒரு நேரத்தில் இரண்டு லூப்களை நாம் எடுக்கும்போதுதான் தொடாத லூப் ஆதாயங்கள் நமக்கு இருக்கும் இப்போது மேசனின் விதியைப் பற்றி பேசலாம் இது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறிய முக்கியம் பொதுவாக தொகுதி வரைபடக் குறைப்புக்கு அமைப்பு ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை அடைவதற்கு அடிப்படை உறவுகளின் தொடர்ச்சியான பயன்பாடு தேவைப்படுகிறது தொகுதி வரைபடத்தின் விஷயத்தில் இதுதான் நாம் கண்டிருக்கிறோம் அங்கு அமைப்பின் இறுதி ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டிற்கு வர அடிப்படை உறவுகளைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது மேசனின் விதியின் உதவியுடன் ஒரு குறிப்பிட்ட ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டிற்கு சிக்னல் ஓட்ட வரைபடத்தை குறைக்க விதியைப் பயன்படுத்தலாம் இது வெளியீட்டை உள்ளீட்டுடன் தொடர்புபடுத்தலாம் மேலும் சிக்னல் ஓட்ட வரைபடத்தை ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக மாற்ற ஒரே ஒரு சூத்திரம் மட்டுமே தேவைப்படுகிறது மேலும் இந்த சூத்திரம் சிக்னல் ஓட்ட வரைபடத்தை வரைபடத்திலிருந்து எழுதக்கூடிய ஒரே நேரத்தின் சமன்பாடுகளுடன் தொடர்புபடுத்தியபோது மேசன் என்பவரால் பெறப்பட்டது இப்போது உங்களிடம் பல தொடாத லூப்கள் இருக்கும்போது இது சிக்கலைக் கொண்டுள்ளது எனவே உங்களிடம் அதிக எண்ணிக்கையில் தொடாத லூப்கள் இருந்தால் சூத்திரத்தின் சிக்கலானது அதிகரிக்கும் மேசன் கொடுத்த சூத்திரத்தைப் பார்க்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பல அமைப்புகளில் பொதுவாக நம்மிடம் தொடாத லூப்கள் இல்லை எனவே அந்த வகையில் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறிவது இது மிகவும் எளிதாக இருக்கும் பொதுவாக உங்களிடம் தொடாத லூப் ம் அல்லது தொடாத சில லூப்கள் இல்லாதபோது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எளிதில் கண்டறிய நீங்கள் மேசனின் சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் எனவே மேசன் விதி என்ன என்று பார்ப்போம் எனவே வெளியீடு மற்றும் உள்ளீடு லேப்ளேஸ் உருமாற்றங்கள் எனில் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை என குறிப்பிடலாம் இது மேசனின் விதி உதவியுடன் வழங்கப்படலாம் கூட்டுத்தொகையைக் குறிக்கிறது k பார்வேர்ட் பாதைகளின் எண்ணிக்கை Tk kth முன்னோக்கிய பாதை ஆதாயம் 1 ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் இரண்டு தொடாத ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் மூன்று எடுக்கப்பட்ட தொடுதல் ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் நான்கு எடுக்கப்பட்ட தொடுதல் அல்லாத ஆதாயங்கள் எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு மற்றும் சரியான நேரத்தில் இரண்டு எடுக்கும்போது தனிப்பட்ட ஆதாயங்கள் மற்றும் தொடாத ஆதாயங்கள் தொடர்பான ஆதாயங்களையும் உங்களுக்கு வழங்கும் இப்போது k வது பார்வேர்ட் பாதையைத் தொடாத ல் லூப் ஆதாய காரணிகள் எனவே இந்த நேரத்தில் நமது விவாதத்தை முடித்துக் கொள்வோம் நாளை தொடருவோம் நன்றி